என்னுடைய முந்தின சொற்பொழிவில் இருப்புநிலை குறிப்பில் காணப்படும் பல்வேறு வகைகளான நடப்பு சொத்துக்கள் பற்றி பார்த்தோம் நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டது போல இந்த சொத்துக்களை நாம் சொத்துகள் என்று அழைக்கிறோம் ஆனால் உண்மையில் நிறுவனங்களுக்கு இந்த சொத்துக்கள் தேவையில்லை இந்த சொத்துக்கள் இல்லாமல் வணிகம் செய்ய வாய்ப்பு கிடைத்தால் வணிகர்கள் மிகவும் சந்தோஷமாக இதை ஏற்றுக் கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன் நாம் இரண்டு நடப்பு சொத்துக்களான இருப்புச்சரக்கு மற்றும் கடனாளிகள் பற்றி படித்தோம் சரக்கிறுப்பு இருப்புநிலைக் குறிப்பில் இடம்பெறுவதால் நாம் சரக்கிறுப்புகளை வைத்திருக்க வேண்டும் மேலும் சரக்கிறுப்பு இல்லாமல் நாம் ஜஸ்ட் இன் டைம் இடத்திலிருந்து வந்து ஆலைக்குச் செல்கிறது பின்னர் ஆலையில் இருந்து நீங்கள் அதை முடிக்கப்பட்ட பொருளாக மாற்றுகிறீர்கள் அது சந்தைக்கு செல்கிறது நம்மிடம் இருப்புச்சரக்கு எதுவும் இல்லை என்றால் அது சாத்தியம் அல்ல நமக்கு விருப்பம் இல்லை என்றாலும் நாம் இருப்புச்சரக்கு வைத்திருத்தல் அவசியம் ஏனென்றால் இந்தியாவில் விநியோக சங்கிலி ஏற்பாடுகள் மிகவும் நன்றாக இல்லை மற்றும் இரண்டாவதாக சில சமயம் எதிர்பாராத விதமான ஆர்டர்களை சந்திக்க நேரிடும் அதனால் முடிக்கப்பட்ட பொருட்கள் பற்றி குறிப்பாக நான் பேசுகிறேன் எனவே நாம் சந்தையில் ஏதோ ஒரு பொருள் உற்பத்தி செய்கிறோம் என்பது நமக்கு தெரியும் அது ஒரு நுகர்வோர் நீடித்த தயாரிப்பான வண்ண தொலைக்காட்சிகளைத் தயாரிக்கிறோம் என்று வைத்துக்கொண்டால் சந்தையில் தரமான விநியோகஸ்தர்கள் அல்லது சந்தையில் சில்லறை விற்பனையாளர்கள் உள்ளனர் அது நமக்குத் தெரியும் ஒரு வருடத்தின் வெவ்வேறு மாதங்களில் எவ்வளவு தேவை ஏற்படலாம் அல்லது ஒருவேளை பண்டிகை காலத்தை ஒதுக்கி வைத்து விட்டு மற்ற மாதங்களில் சாதாரண தேவை என்ன என்று ஒரு வருடத்தில் 9 அல்லது 10 மாதங்கள்ளில் எவ்வளவு தேவை ஏற்படலாம் என்று தெரிந்தால் உற்பத்தியின் பெரும்பகுதியை நாம் உறுதிப்படுத்த முடியும் சில சமயங்களில் என்ன நடக்கும் என்றால் எதிர்பாராத ஆடர்கள் செய்யக்கூடும் அதனால் அவர்கள் முன்கூட்டியே தேவைகளை கணக்கிட வில்லை என்றால் ஆர்டர்களை நிறுவனம் இழந்துவிட்டால் அது நிறுவனத்தின் லாபத்தை பாதிக்கும் இதன் அர்த்தம் என்னவென்றால் விநியோக சங்கிலி சரியில்லாததாலும் ஸ்டாக் அவுட் காஸ்ட் தவிர்ப்பதற்காகவும் மற்றும் பிற விஷயங்களுக்காகவும் நாம் இருப்புச்சரக்கு வைத்திருப்பது அவசியம் நாம் சரக்கிருப்பு வைத்திருக்கிறோம் ஆனால் சரக்கிருப்பு வைத்திருப்பதால் இறுதியில் செலவு வரும் மற்றும் நிறுவனம் அதை திறமையாக சமாளிக்க வேண்டும் வணிகம் அல்லது நிர்வாகம் தங்கள் செலவுகளை மொத்த உற்பத்தி செலவுடன் சேர்க்கும் அளவிற்கும் தங்கள் லாபத்தை அப்படியே வைத்துக் கொள்வதற்கும் திறமையாக இருக்க வேண்டும் சந்தையில் நம்பத்தக்க நிறுவனம் என்ற மதிப்பு இருக்கும் என்றால் இருப்புச்சரக்கு செலவை அதில் சரிப்படுத்தி விடலாம் இருப்புச்சரக்கு நிர்வாகத்திற்கு ஒரு செலவு என்றால் இந்த செலவை நிறுவனம் எப்படியாவது சமாளிக்க வேண்டும் ஆனால் இந்த இருப்புச்சரக்கு என்னும் தற்போதைய சொத்து இல்லாமல் நிர்வாகம் செய்ய முடியாது இதுபோலவே நாம் கடனாளிகள் பற்றி பேசுகிறோம் கடன் விற்பனைகள் இருப்பதால் கடனாளிகள் இருப்புநிலை குறிப்பில் தோன்றுவர் இதன் அர்த்தம் என்னவென்றால் நாம் கடனுக்கு விற்க விருப்ப படவில்லை ஆனால் கடனுக்கும் விற்க வேண்டும் ஏனென்றால் ரொக்க பணத்துக்கு மட்டும் பொருட்களை விற்பது சாத்தியமல்ல அதனால் மற்ற வகையான நடப்பு சொத்துக்கள் பற்றி பேசுகிறோம் உதாரணமாக நடப்பு சொத்துக்களான பெறுதற்குரிய மாற்று சீட்டுகள் முன்வைப்பு செலவுகள் போன்றவை பெறுதற்குரிய மாற்று சீட்டுகள் ஒருவகையான இதர பலதரப்பட்ட கடனாளிகள் எனலாம் ஒரு பொருளை கடனுக்கு விற்கும்போது அல்லது பணத்தை கடனாக ஒருவருக்கு கொடுக்கும்போது அது பெறுதற்குரிய மாற்றுசீட்டுகளாக தோன்றும் இது இன்றைக்கு ஏற்பட்ட செலவு மற்றும் அது பொருட்களாக இருந்தாலும் சேவைகளாக இருந்தாலும் நிறுவனம் இதை ஒரு பிந்தைய தேதியில் மீட்டெடுக்க வேண்டும் ஒரு பொருளை கடனுக்கு விற்கும்போது அல்லது பணத்தை கடனாக ஒருவருக்கு கொடுக்கும்போது ஒரு நிறுவனம் அதை திறமையாக வட்டி செலவு வரையில் சேர்க்கவேண்டும் மற்றும் வாங்குபவர் கொள்முதல் விலையுடன் சேர்த்து வட்டி செலவை செலுத்த தயாராக இருந்தால் கடனுக்கு விற்பனை செய்வதில் பாதிப்பு எதுவும் ஏற்படாது மாறாக ரொக்கப்பணம் கொடுத்தாலும் சரி கடனுக்கு வாங்கினாலும் சரி விலையில் மாற்றம் எதுவும் இல்லை என்றால் அது அந்த நிறுவனத்திற்கு நஷ்டம் உண்டாக்கும் அதனால் யாரும் கடனுக்கு விற்பனை செய்ய விரும்ப மாட்டார்கள் எல்லா பொருளையும் ரொக்கப் பணத்திற்கு விற்க முடியாது என்பதால் நாம் கடனுக்கு விற்கிறோம் இதனால் கடனாளிகளும் பெறத்தக்கவைகளும் உள்ளன நிறுவனத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்றால் கடனுக்கு விற்கும்போது கடன் காலம் இரண்டு மாதங்கள் அல்லது 45 நாட்களாக இருந்தால் அந்த நிறுவனத்தின் வட்டி செலவு வரையில் சேர்க்க இயலும் நிறுவனத்தின் செலவையும் மொத்த உற்பத்தி செலவுடன் சேர்க்க இயலும் ஏனென்றால் நிதி செலவு தற்போதைய காலகட்டத்தில் ஒரு முக்கியமான செலவாகும் நிதிக்கு எந்த செலவும் இல்லை என்று நாம் வெறுமனே கூற முடியாது இது ஒரு முக்கியமான செலவு ஏனென்றால் நாம் நம்முடைய பணத்தை கடன் விற்பனை களில் அல்லது உற்பத்தியில் முதலீடு செய்துள்ளோம் பிறகு இதை கடனுக்கு விற்கும்போது இதற்கு வாய்ப்பு செலவு ஏற்படுகிறது நம்முடைய பணம் கடன் வாங்கிய பணமாக இருந்தால் நாம் அந்தப் பணத்திற்கு வாங்கியவர்களிடம் வட்டி செலுத்த வேண்டும் இந்த வட்டி செலவை நாம் நம்மிடம் கடனுக்கு பொருள் வாங்குபவர் மூலம் ஏன் மீட்க கூடாது ரொக்கப் பணம் கொடுத்து வாங்கும் போதும் கடனுக்கு வாங்கும்போதும் உள்ள விலை வித்தியாசத்தை நாம் பார்த்திருப்போம் நாம் ரொக்க பணத்துக்கு ஒரு பொருளை ஒருவரிடமிருந்து வாங்கும்போது ஒரு விதமான விலை செலுத்துவோம் ஆனால் அதே பொருளை ஒருவரிடமிருந்து கடனுக்கு வாங்கும்போது வேறு விலை செலுத்த நேரிடும் நாம் கடனாளிகள் மற்றும் பெறுதற்குரிய மாற்று சீட்டுகள் இருப்பதை விரும்ப மாட்டோம் ஆனால் கடனுக்கு விற்க தள்ளப்படுகிறோம் இதுபோலவே முன்வைப்பு செலவுகளை பற்றி பேசுகிறீர்கள் முன்கூட்டியே கட்டணங்களை யார் செலுத்த விரும்புவார்கள் யார் கட்டணங்களை முன்கூட்டி செலுத்த ஆசைப்படுவார்கள் பின்னர் ஏன் முன்கூட்டியே கட்டணங்களை செலுத்துகிறார்கள் என்றால் சில சமயங்களில் நம்முடைய உற்பத்தி ஆலையில் தேவைப்படும் மூல பொருட்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் இடைவிடாமல் சப்ளையர் களிடமிருந்து கிடைப்பதற்கு முன்பதிவு செய்கிறோம் இடைவிடாமல் ஒரு சில வகையான உள்ளீடுகள் ஒரு சில வகையான மூலப்பொருட்கள் நமக்கு கிடைப்பதை விரும்புவோம் ஒரு உதாரணத்திற்கு நிலக்கரி அல்லது பெட்ரோலிய போன்ற பொருட்களை உள்ளீடாக அல்லது எரிபொருளுக்கு மூலமாகவோ அல்லது ஆற்றலுக்கு மூலமாகவோ பயன்படுத்தும் நிறுவனமாக நாம் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் சில சமயங்களில் என்ன நடக்கும் என்றால் இந்த பொருட்கள் கிடைக்காமல் போய்விடும் அதனால் இவைகள் குறைவான சப்ளையில் இருக்குமேயானால் நாம் சில சமயம் முன்கூட்டியே சப்ளையர்களுக்கு கட்டணங்களை செலுத்த வேண்டும் அப்பொழுது அவர்களுக்கும் முன்கூட்டியே கட்டணம் செலுத்திய மக்களுக்கோ அல்லது நிறுவனத்திற்கோ தடையில்லாமல் பொருட்களை சப்ளை செய்யவேண்டும் என்ற அழுத்தம் இருக்கும் அதனால் முன்கூட்டியே செலுத்துவது நல்லது ஆனால் யார் முன்கூட்டி கட்டணங்களை செலுத்த விரும்புவார் இறுதியில் பார்த்தால் வேறு வழியில்லாமல் முன் பணம் செலுத்துகிறோம் சாதாரணமாக பொருட்களை வாங்கிய பிறகே அதற்கான பணத்தை செலுத்த விரும்புவோம் முன் பணம் செலுத்துவதை நாம் சொத்து என்று நினைக்கலாம் ஆனால் அது உண்மையில் சொத்து கிடையாது இப்பொழுது நாம் முன்கூட்டியே வைப்பு என்ற அட்வான்ஸ் டெபாசிட் என்ற முன்கூட்டியே வைப்பு செய்கிறோம் இதுவும் முன்கூட்டியே பணம் செலுத்துவதாகும் வேறு வழியில்லாமல் வணிகத்தையோ அல்லது நிர்வாகத்தையோ சீராகவும் வெற்றிகரமாகவும் நடத்திச் செல்ல உதவுவதால் இதை செய்கிறோம் தடங்கல் இல்லாமல் வரும் பொருட்களுக்கு கூட சில சமயங்களில் சப்ளையர் களை கொடுக்கிறோம் இவைகளெல்லாம் நடப்பு சொத்துக்கள் ஆகும் நாம் இதை விரும்பி வைத்துக் கொள்ளுவதில்லை ஆனால் வேறு வழியின்றி வைத்துக் கொள்கிறோம் இதைப்போலவே சந்தைப்படுத்த கூடிய பத்திரங்களும் உள்ளன சந்தை படுத்தக்கூடிய பத்திரங்கள் மிகவும் குறுகிய கால முதலீடுகள் ஆகும் சில சமயங்களில் என்ன நடக்கும் என்றால் நீங்கள் ரொக்க செலவை குறைப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது நாம் ரொக்கம் வைத்திருக்கிறோம் அதுதான் நான் பேசப் போகும் அடுத்த சொத்து இருப்புநிலை குறிப்பில் நாம் கை ரொக்கம் மற்றும் வங்கி ரொக்கம் என்று ரொக்கம் இடம் பெற்றுள்ளதை பார்க்கலாம் இரண்டாவதாக நாம் பணத்தை ரொக்கப் பணமாக வைத்திருந்தால் அதுவும் சொத்துதான் ஆனால் ரொக்கமில்லாமல் வணிகம் செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சியான நபராக இருப்பேன் நான் ரொக்கத்தை ஏதேனும் ரொக்கத்தை வைத்துக் கொள்ள விரும்ப மாட்டேன் கை ரொக்கம் செலவு மட்டுமே வைக்கும் அதிலிருந்து வருமானம் ஒன்றும் வராது வங்கி ரொக்கத்திற்கு செலவு மட்டுமே உண்டு வரவு கிடையாது நம்முடைய வணிகத்தின் ரொக்கத்தை வங்கியில் வைத்திருக்கும் போது அது நடப்பு கணக்கில் வைக்கப்படும் இது சேமிப்பு கணக்கில் வைக்கப்படாது வணிகங்கள் நடப்புக் கணக்கு மட்டுமே வைத்திருக்க வேண்டும் மற்றும் நடப்பு கணக்கு எந்தவித வட்டியையும் வங்கியிலிருந்து ஈட்டாது வங்கிகள் என்றைக்கும் நடப்பு கணக்கில் உள்ள ரொக்கத்திற்கு வட்டி பணம் கொடுக்காது சேமிப்பு கணக்கில் மற்றும் நிலையான வைப்புகளுக்கு மட்டுமே வங்கிகள் வட்டி பணம் கொடுக்கும் அதனால் நாம் நடப்புக் கணக்கில் பணம் வைத்திருந்தால் அதற்கு வட்டி பணம் ஒன்றும் கிடைக்காது மாறாக நாம் பணம் வைத்திருப்பதற்கு கிரயம் செலுத்த வேண்டும் சில நேரங்களில் என்ன நடக்கும் என்றால் வங்கிகள் ஒரு நாளில் மூன்று அல்லது நான்கு பரிவர்த்தனைகள் மட்டுமே நிறுவனத்துக்கு இலவசமாக அனுமதிக்கும் ஒருவேளை இந்த குறிப்பிட்ட பரிவர்த்தனைகள் நான்கிற்கு மேல் அல்லது முன் ஒப்புக்கொண்ட வரம்பை மீறினால் நாம் ஒவ்வொரு கூடுதல் பரிவர்த்தனைக்கும் கிரயம் செலுத்த வேண்டியிருக்கும் இதன் பொருள் என்னவென்றால் வங்கியில் ரொக்கப் பணம் வைத்திருக்கும் போது அதற்கான கிரயத்தை நாம் செலுத்துகிறோம் மேலும் ஒவ்வொரு கூடுதல் பரிவர்த்தனைக்கும் நாம் கிரயம் செலுத்த வேண்டி இருக்கும் வணிகத்தில் ஈடுபடும்போது மூன்று அல்லது நான்கு பரிவர்த்தனைக்கு நம்மை கட்டுப்படுத்த முடியாது சில சமயம் கூடுதல் பரிவர்த்தனைகள் நடக்கும் பரிவர்த்தனைகள் அதிகரிக்கும் போது நாம் வங்கிக்கு கிரயம் செலுத்த வேண்டும் இதைப் போலத்தான் கை ரொக்கமும் கூட நாம் கையில் ரொக்கப் பணத்தை எச்சரிக்கை நோக்குடன் வைத்திருப்போம் கையில் ரொக்கப்பணம் எப்போதும் வைத்திருக்க வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் வைத்திருப்பது நல்லது ஆனால் அந்த ரொக்கத்திற்கு சேமிப்பு விலை செலுத்த வேண்டும் பாதுகாப்பு விலையும் செலுத்த வேண்டும் மேலும் வேறு விலைகளும் உண்டு ஆனால் அந்த ரொக்கம் நமக்கு சம்பாத்தியம் எதுவும் கொடுக்காது அதனால் கை ரொக்கம் ஆனாலும் சரி வங்கி ரொக்கம் ஆனாலும் சரி ரொக்க இருப்புகளை குறைந்த அளவில் வைக்க நிறுவனங்கள் சிலசமயம் ரொக்கத்தின் ஒரு பகுதியை மிகவும் குறுகிய காலத்திற்கு முதலீடு செய்வர் இந்த விதமான முதலீடுகள் மிகவும் குறைந்த கால முதலீடுகள் ஆகும் இவற்றிற்கு சந்தைபடுத்தக்கூடிய பத்திரங்கள் என்று பெயர் தற்போதைய காலகட்டத்தில் 24 மணி நேரத்திற்கு கூட முதலீடு செய்யலாம் உபரி பணம் முதலீடு செய்யலாம் நீங்கள் மிகவும் குறைந்த காலமான 24 மணி நேரத்துக்கு முதலீடு செய்யலாம் நீங்கள் மூன்று நாட்களுக்கு ஒரு வாரத்திற்கு 10 நாட்களுக்கு 15 நாட்களுக்கு அல்லது ஒரு மாதத்திற்கு முதலீடு செய்யலாம் ரொக்க பணத்தில் ஒரு பகுதி ஒரு சில கால அவகாசம் வரை தேவைப்படாது என்றால் இந்தவிதமான சந்தையில் முதலீடு செய்வதே நல்லது நாம் மூன்றிலிருந்து நான்கு அல்லது ஐந்து சதவீதம் வட்டி சந்தையிலிருந்து சம்பாதிக்கலாம் இந்த மிகக்குறுகிய கால முதலீட்டை நாம் பணி மூலதன மேலாண்மை என்றும் கூறுவோம் ரொக்கம் முற்றிலும் நீர்மை தன்மை வாய்ந்தது ரொக்கம் முற்றிலும் நீர்மை தன்மை வாய்ந்தது சந்தைபடுத்தக்கூடிய பத்திரங்களை காப்பு நீர்மை நிறை எனலாம் சந்தை படுத்தக்கூடிய பத்திரங்கள் என்று ஏன் நாம் அழைக்கிறோம் ஏனென்றால் எப்பொழுது நமக்கு ரொக்கப்பணம் தேவைப்பட்டாலும் சில மணி நேரங்களுக்குள் இந்தப் பத்திரங்களை பணமாக மாற்றி விடலாம் உதாரணத்துக்கு ஒரு சப்ளையர் இடம் நாளை காலை பத்து மணிக்குள் காசோலையாக கட்டணம் செலுத்த வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் உங்களுக்கு 24 மணி நேர கால அவகாசம் உள்ளது என்பது இன்றைக்கு காலை 10 மணிக்கு உங்களுக்கு தெரியும் 24 மணி நேரத்திற்குள் சில பத்திரங்களை ரொக்கமாக மாற்றிவிடலாம் மற்றும் அந்த சப்ளையர்ருக்கு ரொக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என்றால் நேரடியாக செலுத்தி விடலாம் காசோலையாக கொடுக்க வேண்டுமென்றால் நம் வங்கி கணக்கிலிருந்து எத்தனை நாட்களுக்குள் பணம் எடுக்கப்படும் என்று கணக்குப் பார்த்து நம் வங்கிக் கணக்கில் பணம் தயாராக வைத்துக் கொள்ளலாம் அதனால் மிக சுலபமாக சந்தை படுத்தக்கூடிய பத்திரங்களை பணமாக மாற்றலாம் அல்லது அந்த பணத்தை வங்கியில் செலுத்தினால் அடுத்த மூன்று அல்லது நான்கு நாட்களில் காசோலை வரும்போது போதிய பணம் நம் வங்கி கணக்கில் இருக்கும் நடப்பு சொத்துக்கள் நமக்கு சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களை தவிர ரொக்கம் எதுவும் சம்பாதித்து கொடுக்காது குறுகிய கால முதலீடுகள் மற்றும் மிகவும் குறுகிய கால முதலீடுகள் நமக்கு வட்டியை சம்பாதித்துக் கொடுக்கும் சரக்கிருப்பு அல்லது கடனாளிகள் அல்லது பெறத்தக்கவை அல்லது முன்கூட்டி செலுத்திய செலவுகள் அல்லது முன்கூட்டியே வைப்பு அல்லது கை ரொக்கம் அல்லது வங்கி ரொக்கம் போன்றவைகள் ஒன்றும் நம் வணிகத்திற்கு சம்பாத்தியம் கொடுக்காது ஆனால் இவைகளை நாம் சொத்து என்கிறோம் இவைகள் இருப்புநிலை குறிப்பில் நடப்பு சொத்துக்களாக தோன்றும் சந்தை படுத்த கூடிய பத்திரங்களை தவிர மற்ற எல்லா சொத்துக்களுக்கும் விலை கிரையம் உண்டு இதிலிருந்து எந்தவிதமான வருமானமும் கிடையாது எனவே இந்த வழக்கில் இந்த நடப்பு சொத்துக்களின் அயோடா இல்லாமல் வணிகம் செய்ய ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டால் நான் மகிழ்ச்சியான நபராக இருப்பேன் ஆனால் அது சாத்தியமில்லை ஆகவே நடப்பு சொத்துக்களை உங்கள் நடப்பு சொத்துக்களின் உண்மையான மேலாளராக அல்லது பணி மூலதனமாக வைத்திருக்க வேண்டியிருக்கும் போது உங்கள் தற்போதைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்றால் இந்த நடப்பு சொத்துகளின் குறிப்பிட்ட அளவை வைத்திருக்க வேண்டும் குறைந்த அளவில் வைக்க வேண்டும் அல்லது நிறைந்த அளவில் வைக்க வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன் மாறாக நான் ஆப்டிமம் என்றால் அதிகமும் இல்லை குறைவும் இல்லை இதற்கு என்ன அர்த்தம் என்றால் ஒரு வணிகம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு எந்த அளவு சரக்கிருப்பு தேவையோ அந்த அளவு சரக்கிருப்பை நாம் வைத்திருக்க வேண்டும் கடனுக்கு விற்பதால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றால் முடிந்த அளவுக்கு கடனுக்கு விற்பது நல்லது முன்கூட்டியே கட்டணம் செலுத்த இயலும் என்றால் அவ்வாறு செய்வது நல்லது ஒவ்வொரு நாளுக்கும் எவ்வளவு ரொக்கம் செயல்பாடுகளுக்கு தேவைப்படும் என்று அறிந்து அந்த அளவு ரொக்கத்தை கையில் வைத்துக்கொண்டு ஒரு சில பகுதி ரொக்கத்தை வங்கியில் வைத்துவிட்டு அடுத்த 2 அல்லது 7 அல்லது 15 அல்லது 30 நாட்கள்வரை தேவைப்படாத ரொக்கத்தை சந்தைபடுத்தக்கூடிய பத்திரங்களில் முதலீடு செய்வது நல்லது சந்தைபடுத்தக்கூடிய பத்திரங்களை தவிர மற்ற நடப்பு சொத்துக்கள் ஒரு நிறுவனத்துக்கு பணம் சம்பாதித்து கொடுக்காது அதனால் அவைகளை உகந்த அளவில் மாத்திரம் வைத்திருக்க வேண்டும் இப்பொழுது நாம் பொறுப்புகள் பக்கத்திற்கு வருவோம் பொறுப்புக்கள் பக்கத்தில் என்ன இருக்கும் என்றால் கடனீந்தோர் தோன்றுவர் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுகள் இங்கு தோன்றும் குறுகிய கால கடன்கள் மற்றும் கொடு படவேண்டிய கூலிகள் இங்கு தோன்றும் கொடு படவேண்டிய மேற்செலவு பங்காதாய ஏற்பாடுகள் வரிவிதிப்புகாண ஏற்பாடு வாடிக்கையாளர்களின் முன்பணம் மற்றும் வேறு நடப்பு பொறுப்புகள் இருப்புநிலை குறிப்பின் பொறுப்புக்கள் பக்கத்தில் தோன்றும் இப்போது நான் கடைசி சொற்பொழிவில் சொன்னேன் நீங்கள் வணிகத்திற்கான நிதிகளின் ஆதாரங்களைப் பற்றி பேசும்போது அவை 3 வகைகள் ஆகும் நீங்கள் 2 பற்றி மட்டுமே கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது குறுகிய கால நிதி மற்றும் நீண்ட கால நிதி நிதியத்தின் குறுகிய கால ஆதாரங்கள் மற்றும் நீண்டகால நிதி ஆதாரங்கள் உண்டு ஆனால் மூன்றாவது ஒரு வகை இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் மூன்றாவது வகை தன்னிச்சை நிதி மூலமாகும் தன்னிச்சை என்பது சுய சரிகட்டுதல் நிதி என்று கூறப்படும் கடனீந்தோர் பற்றி பேசும்போது சுய சரிகட்டுதல் நிதியை ஒரு உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் இங்கு கடனீந்தோர் தான் சப்ளையர்கள் இடம் நாம் கட்டணங்களை திரும்ப செலுத்தும் வரை கடனீந்தோர் இருப்புநிலை குறிப்பில் சரிகட்டப்படும் இது ஒரு நடப்பு பொறுப்பு இது போலவேதான் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு சில சமயம் நாம் குறுகியகால தேவைக்கான ரொக்கப்பணம் கடன் வாங்கி இருக்கலாம் இதை கடன் என்று கருதாமல் இரு வணிகங்கள்ளுக்கும் இடையே உள்ள ஏற்பாடு என கருதலாம் இதற்குப் பெயர் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு நடப்பு சொத்து உருவாக்க வேண்டுமென்றால் நடப்பு சோத்துக்கு நிதி அளிக்க வேண்டும் இவ்வாறு நிதி அளிக்கும்போது பணி மூலதனத்தில் நாம் மூன்று வகையான நிதி மூலங்களை பார்த்தோம் இந்த மூன்று மூலங்களில் தன்னிச்சையான நிதியின் விலை மிகக் குறைந்த தாகும் அதற்கும் விலை உண்டு செலவு கிடையாது என்று நான் சொல்லமாட்டேன் ஆனால் மற்ற இரண்டு மூலங்களை காட்டிலும் தன்னிச்சை நிதியின் விலை மிகக் குறைந்தது இப்போது நீங்கள் தன்னிச்சை நிதி வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் செலவு குறைந்தபட்சமாக இருக்கும் தன்னிச்சை நிதி முற்றிலும் தீர்ந்து விட்ட நிலையில நாம் மூலப்பொருட்கள் வாங்கவேண்டும் என்றால் அது சரக்கிருப்பாக கருதப்படும் உங்கள் அணுகுமுறை உண்மையான நிர்வாகியாக இருக்க வேண்டும் மூலதன நிர்வாகத்தின் புத்திசாலி மாணவராக இருக்க வேண்டும் நாளை நீங்கள் ஒரு நிறுவனத்திற்கு சி ஓ ஆக இருக்கக் கூடும் நீங்கள் உங்கள் கொள்முதல் துறையை முடிந்த அளவு கடனுக்கு வாங்க ஆலோசனை கூறுங்கள் அதனால் நான் சொல்கிறேன் தன்னிச்சை நிதிக்கு விலை உண்டு இதற்கு என்ன அர்த்தம் என்றால் கடனுக்கு கொடுக்கும் சப்ளையர்கள் பொருளுடைய அதே விலைக்கு கடனில் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் வட்டியையும் அந்த பொருள் உடைய விலையோடு சேர்த்து தான் கொடுப்பார்கள் அல்லது வாய்ப்பு விலையையும் அந்தப் பொருளின் விலையோடு சேர்த்து விற்பார்கள் ஆனால் நம் குறுகிய கால நிதியையும் நீண்ட கால நிதியையும் ஒப்பிடும்போது தன்னிச்சையான நிதிகளுக்கு விலை மிக குறைவு அதனால் நம் அணுகுமுறை மிகக் குறைந்த அளவில் ரொக்கம் கொடுத்து மூலப்பொருள் வாங்குவதில் முதலீடு செய்ய வேண்டும் அதிகபட்சம் நாம் கடனுக்கு தான் வாங்க வேண்டும் ஆக இந்த வகையில் கடனீந்தோர் தன்னிச்சை நிதியின் மூலம் ஆவார்கள் சுய சரிகட்டும் நிதியின் மூலம் என்றும் இதை கூறலாம் நாம் சப்ளையர்களிடம் 60 நாட்களுக்கு பிறகு கொடுக்க வேண்டிய சமயத்தில் கட்டணங்களை செலுத்தினால் போதும் எனவே அவர்கள் வங்கியில் ஏற்பாடு செய்வார்கள் இந்த கட்டணங்களை காசோலைகள் மூலம் செலுத்த நினைத்தோமானால் நம்முடைய வங்கிக் கணக்கில் போதிய இருப்பு வைத்துக்கொள்ளவேண்டும் ஏனெனில் இது ஒரு வழக்கமான விஷயம் நாம் பொருட்களை கடனுக்கு வாங்கி சந்தையில் சப்ளை செய்கிறோம் அதுபோல முடிக்கப்பட்ட பொருட்களை ஓரளவு ரொக்கத்திற்கு விற்கிறோம் மற்றும் ஓரளவு கடனாகவும் விற்கிறோம் வாங்குபவர்கள் இடமிருந்து அவர்கள் செலுத்த வேண்டியதை ரொக்கமாக அல்லது கடனாக நாம் பெறுகிறோம் பெற வேண்டியவைகள் வங்கி இருப்பில் வந்துவிடும் உரிய நேரம் வரும்போது நாம் சப்ளையர்களுக்கு மனதிலோ நாம் கட்டணம் செலுத்த வேண்டும் நம்மிடம் ரொக்கம் இல்லை என்று பெரிய அழுத்தம் எதுவும் கிடையாது குறுகிய கால நிதியை ஏற்பாடு செய்வதோடு ஒப்பிடுகையில் வங்கி நிதி அல்லது வேறு மூலமாகவோ அதாவது பொது வைப்பு அல்லது வேறு நிதி நிறுவனங்களிலிருந்து கடன்களாக இருக்கலாம் இதற்கு சரியான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் குறுகிய கால நிதி ஏற்பாடு செய்வதற்கு கூடுதல் முயற்சி தேவை இதுபோலவே நீண்ட கால நிதி ஏற்பாடு செய்வதற்கும் கூடுதல் முயற்சி தேவை ஆனால் தன்னிச்சை நிதியில் சப்ளையர்களுக்கும் இடம் போய் சேர்ந்துவிடும் அவர் காசோலையை வங்கியில் அளிக்கிறார் பின்னர் வாங்குபவரின் வங்கிக் கணக்கிலிருந்து முடிக்கப்பட்ட பொருளின் உற்பத்தியாளராக இருக்கும் அவரது கணக்கிலிருந்து பணம் செலுத்தப்படுகிறது இது ஒரு பெரிய அளவில் நிதி துறைக்கோ அல்லது கொள்முதல் துறைக்கோ அல்லது சிஎப்ஓவுக்கோ திட்டங்களை நாடுவார்கள் ஒரு நிறுவனம் பண வரவு செலவுத் திட்டம் ஒரு வாரத்தை ஒதுக்குவார்கள் பெரிய அளவிற்கு நம்மிடம் திறமை அல்லது வளங்கள் இல்லையென்றால் 15 நாட்களுக்கு அல்லது அதிகபட்சம் 30 நாட்களுக்கு உயர்த்தலாம் அதனால் 30 நாட்களுக்கு பண வரவு செலவு திட்டம் நாம் போட்டு இருப்போமேயானால் அடுத்த 30 நாட்களுக்கு எந்தெந்த சப்ளையர்களுக்கு எவ்வளவு கட்டணங்கள் செலுத்த வேண்டும் என்பது நமக்குத் தெரியும் நாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்துள்ளோம் அந்த பண வரவுசெலவுத் திட்டத்தின் படி நாம் வங்கிக் கணக்கில் பணத்தை பராமரிக்கிறோம் தானாகவே காசோலைகளை எழுதுகிறோம் ஆனால் குறுகிய கால கடனுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் தேவை இந்த குறுகிய கால கடனை நாம் முற்றிலுமாக தீர்த்து விட்டோம் என்றால் இந்த கடனை வாங்கிய இடத்தில் திருப்பி செலுத்த வேண்டும் மீண்டும் அடுத்த கடன் வாங்க வேண்டும் என்றால் ஆரம்பத்திலிருந்து முழு அளவிலான ஒப்பந்தத்தை புதியதாக ஏற்பாடு செய்ய வேண்டும் அடுத்த கடன் வாங்குவதற்கும் முன்னம் நாம் முதலில் செய்த செயல்முறைகளை மீண்டும் பின்பற்ற வேண்டும் ஆனால் தன்னிச்சை நிதியில் இவ்வாறு கிடையாது நம் அணுகுமுறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் நடப்பு சொத்துகளின் அளவை நாம் தீர்மானித்து விட்டால் இந்த அளவு நடப்பு சொத்துக்கு நிதி எவ்வாறு திரட்டுவது என்பதை தீர்மானிக்க வேண்டும் இப்பொழுது நாம் இருப்புநிலை குறிப்பில் பொறுப்பு பக்கத்தில் வந்திருக்கிறோம் நான் சொன்னது போல அதிகபட்ச நிதி கடனீந்தோர் மற்றும் தானியங்கி பொருட்களிடமிருந்து சேகரிக்க வேண்டும் நாம் கடனுக்கு பொருட்களை வாங்கினால் உடனடியாக கட்டணம் செலுத்த வேண்டாம் இரண்டு மாதங்கள் கழித்து கட்டினால் போதும் இது தானியங்கி நிதி மூலம் என்று அர்த்தம் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு இது போலவே தான் அதாவது குறைந்த இடைவெளியில் ஒரு வணிகம் மற்றொரு வணிகம் இடமிருந்து கடன் வாங்கிக் கொள்ளலாம் இது சாத்தியமாகும் இந்த தன்னிச்சை நிதி முழுமையாக சரிகட்டியபின் சுய சரிகட்டும் நிதி மூலம் முழுமையாக தீர்ந்து விட்ட நிலையில் நாம் அடுத்த நிதி மூலமான குறுகிய கால கடன்கள் அல்லது குறுகிய கால நிதி மூலத்தை அணுகுவோம் குறுகிய கால கடன்களுக்கு முன்பாக கடனீந்தோர் மற்றும் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு என்ற இவ்விரண்டையும் நீதி மூலமாக கருதலாம் பிறகு இந்த இரண்டு முக்கியமானவைகளை பற்றி பேசப்போகிறோம் அவை கொடுபடவேண்டிய கூலிகள் மற்றும் சம்பளங்கள் கொடுபடவேண்டிய மேற்செலவுகள் இவை தன்னிச்சை நிதி மூலங்களும் கூட உயர் பணியாளர்களை பாருங்கள் அவர்கள் ஆலைத் தொழிலாளர்கள் அல்லது அலுவலக ஊழியர்களாக இருக்கலாம் அவர்களை நாம் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் பணி சேர்க்கிறோம் முழு 30 நாட்களுக்கு அல்லது ஒரு மாதத்திற்கு அவர்கள் வேலை செய்த பின் அவர்களுக்கு ஊதியம் வழங்குகிறோம் அவர்களுக்கு ஒரு மாதம் முடிவதற்கு முன்பாக தேவைப்படுகிறதா அல்லது தங்கள் சம்பளத்தை கேட்கிறார்களா நிறுவனத்திற்கு அவர்கள் தங்கள் சேவைகளை ஒரு முழு மாதத்திற்கு செய்கிறார்கள் ஒரு மாதம் கழிந்த பின் நாம் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் அதாவது 30 நாட்களுக்கு நீங்கள் தொழிலாளர்களுக்கும் அல்லது அலுவலக ஊழியர்களுக்கும் கூலி அல்லது சம்பளம் செலுத்துவது பற்றி கவலைப்பட வேண்டாம் இது ஒரு தன்னிச்சை நிதி மூலம் அதுபோலவே அநேக மற்ற உள்ளீடுகள் பற்றி பேசுவோம் அவையாவன மின்சாரம் நீர் லூப்ரிகன்ட் தேவை இருக்கிறது உங்களிடம் வேறு சில ஆற்றல் ஆதாரங்கள் இருக்கலாம் இல்லையென்றால் எரிபொருள் நிலக்கரி போன்ற வேறு ஆற்றல் மூலங்களை பெட்ரோலியம் தயாரிப்புகளை சேமிக்க நாம் சாதாரணமாக பயன்படுத்தலாம் ஒரு மாதத்திற்கு சப்ளை செய்வதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்து இருக்கலாம் மின்சார கட்டணம் ஒவ்வொரு நாளும் நிறுவனம் நமக்கு தரப்போவதில்லை சில நிறுவனங்கள் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை கட்டுவர் இப்போதைய நிறுவனங்கள் கால அவகாசத்தை ஒருமாதமாக குறைத்துள்ளனர் கட்ட வேண்டிய கணக்குகளை நாம் கட்டி தான் ஆக வேண்டும் ஆனால் குறைந்தபட்சம் 30 நாட்களுக்கு பணம் கட்ட வேண்டிய தேவை இல்லை அவர்கள் 30 நாட்களுக்கு உங்களிடம் கட்டணம் கேட்கமாட்டார்கள் இதனால் உங்களுக்கு தானியங்கி தன்னிச்சை கடன் 30 நாட்களுக்கு கிடைத்துள்ளது ஒருவேளை அது மின்சாரம் சப்ளை இருக்கலாம் பின்னர் நாம் ஊதியங்கள் சம்பளங்கள் பற்றி பேசுகிரோம் இந்த அனைத்து மூலங்களும் குறைந்தபட்சம் 30 நாட்களுக்கு அதாவது ஒரு மாதத்திற்கு நம்மிடம் கட்டணம் கேட்கமாட்டார்கள் சில பெரிய அளவு உள்ளீடு சப்ளை இடம் 60 நாட்கள் கால அவகாசத்திற்கு வாங்குவார்கள் ஒவ்வொரு அனுப்பீடுக்கும் 60 நாட்கள் கழித்து நான் உனக்கு கட்டணம் தருவேன் என்று குறைந்தபட்ச கடன் காலம் இருந்தால் நல்லது இது பயனுள்ளதாக இல்லை என்றால் 45 நாட்கள் அல்லது 30 நாட்கள் குறைந்தபட்சம் கடன் காலம் எதிர்பார்க்கலாம் ஆகவே நாம் சராசரிக்குக் குறைவாக இருந்தால் எந்தவொரு நிறுவனத்திற்கும் 30 நாட்கள் கடன் காலம் வழங்கப்படலாம் என்பதாகும் இதன் அர்த்தம் என்னவென்றால் அடுத்த 30 நாட்களுக்கு நம் கட்டணத்தைப் பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் இது ஒருவகையான சுய சரிகட்டுதல் அல்லது தன்னிச்சை நிதி மூலம் நாம் வரவு செலவு திட்டங்களை தீட்டியதால் 30 நாட்கள் அவகாசம் முடிந்தபின் நம்மிடம் கூலிகள் சப்ளையர்களுக்கு கட்டணத்தை நாம் செலுத்த வேண்டும் நாம் தண்ணீர் கட்டணத்தை செலுத்த வேண்டும் நாம் மளிகை பொருட்களுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் மற்ற வகையான உள்ளீடுகளுக்கும் கட்டணம் செலுத்த வேண்டும் குழந்தைகளுக்கு பள்ளி கட்டணம் செலுத்த வேண்டும் ஒரு மாதத்திற்கான அனைத்து உள்ளீடு களுக்கும் நாம் கட்டணம் செலுத்த வேண்டும் நாம் பணம் ஏற்பாடு செய்கிறோம் இல்லையென்றால் வரவு செலவை ஒரு முழு மாதத்திற்கு திட்டமிடுகிறோம் இது ஒரு வீட்டு அளவில் ஒரு தனிமனிதன் அளவில் நடைபெறுகிறது அதுபோல ஒரு நிறுவனத்தை பற்றி பேசும்போது ஒரு வணிகத்தை பற்றி பேசும்போது தானாக கட்டாயம் பண வரவு செலவு திட்டங்கள் இருக்கும் ஒரு வீட்டு அளவில் ஒரு குடும்பத்திற்கு நாம் மாதாந்திர பண வரவு செலவு திட்டங்களை தயாரிக்க முடியும் என்றால் ஒரு பெருநிறுவன நிலையில் எளிதாக மாதாந்திர வரவு செலவையும் தயாரிக்கலாம் இதற்காக நாம் நம் மனதில் அல்லது தலையில் கூடுதல் அழுத்தத்தை ஏற்றுக் கொள்ளத் தேவையில்லை அது தானாகவே நடக்கும் ஒவ்வொரு மாதமும் நடக்கும் மற்றும் இது சுய நீர்மை தன்மை அல்லது சுய சரிகட்டுதல் நிதி மூலமாகும் ஆகவே உண்மையான மேலாளராக பணி மூலதனத்தின் திறமையான மேலாளராக அதிகபட்ச நிதியைப் தன்னிச்சையான நிதி ஆதாரங்களிலிருந்து பெற வேண்டும் பின்னர் இது முழுமையாக தீர்ந்தப்பின் சந்தையில் இருந்து எந்தவொரு கடனையும் பெற இப்போது வாய்ப்பில்லை என்ற பட்சத்தில் நாம் குறுகிய கால நிதி ஆதாரங்களை நாடலாம் ஒன்பதிலிருந்து பத்து குறுகிய கால நிதி மூலங்கள் உள்ளன இதை நாம் பிறகு பார்க்கலாம் ஆனால் இந்தியாவில் மிக பிரபலமான குறுகியகால நிதி மூலம் என்னவென்றால் அது வங்கி கடன்கள் வங்கி கடன்கள் மிக சுலபமாக பணி மூலதன தேவைக்கு கிடைக்கக்கூடியவை அதனால்தான் மற்ற ஒன்பது அல்லது பத்து நிதி மூலங்களும் இந்தியாவில் இந்திய வணிகம் அல்லது இந்திய வணிக நிறுவனங்கள் தகுதியான அளவுக்கு பயன்படுத்தப்படவில்லை இந்த சூழ்நிலையில் வேறு வகையான நிதி மூலம் இல்லாதபட்சத்தில் வங்கி கடன்கள் மிக எளிதாக நமக்கு கிடைக்கும் நாம் வங்கியில் இருந்து கடன் வாங்கும்போது குறுகிய காலத்துக்கு அல்லது நீண்ட காலத்திற்கு வாங்கலாம் நீண்டகால கடன்களுக்கு வாங்கும்போது அதிக வட்டி செலுத்த வேண்டும் குறுகிய காலத்திற்கு கடன் வாங்கும்போது குறைந்த வட்டி செலுத்த வேண்டும் இந்தியாவில் வட்டி விகிதம் கடன்கால அவகாசத்தை பொருத்தது கடனின் முதிர்வு காலம் அதிகரிக்கும்போது வட்டி விகிதம் அதிகரிக்கும் குறைந்த முதிர்வு காலம் என்றால் வட்டி விகிதம் குறையும் அதாவது நாம் அந்த ரொக்கத்தை குறுகிய கால சொத்துகளுக்கு அல்லது நடப்பு சொத்துகளுக்கு நிதி செலுத்த முதலீடு செய்யபோவதால் நடப்பு சொத்துக்கள் குறைந்த லாபம் தரும் அதனால் இந்த சொத்துக்களுக்காக நாம் செலுத்தும் நிதி மிக குறைந்த செலவில் இருக்க வேண்டும் அதனால் தன்னிச்சை நிதி தீர்ந்து விட்ட நிலையில் குறுகியகால மூலத்தை நாம் அணுக வேண்டும் இந்த குறுகிய கால மூலங்களும் முற்றிலுமாக உபயோகப்படுத்தப்பட்ட நிலையில் நீண்டகால நிதி மூலங்களை பயன்படுத்த நாம் யோசிக்கலாம் நீண்ட கால கடன்கள் அல்லது நீண்டகால தேவைக்காக கடன் வாங்கும்போது என்ன நடக்கும் அந்த நீண்டகால கடன்களின் ஒரு பகுதியை குறுகியகால நோக்கங்களுக்கு நாம் பயன்படுத்தலாம் நிதி நிறுவனங்களே நாம் நீண்ட கால கடன்கள் வாங்கும்போது இந்த மொத்த நீண்டகால நிதியிலிருந்து 25ஐ குறுகிய கால நோக்கத்திற்கு அல்லது பணி மூலதன நோக்கத்திற்கு உபயோகப்படுத்தலாம் என்று உள்ளடிக்கிய பிரிவின் படி அனுமதித்துள்ளனர் நிதி நிறுவனங்களின் அனுமதியோடு நாம் இவ்வாறு செய்கிறோம் ஆனால் அவர்கள் வட்டி விகிதத்தை குறைக்க மாட்டார்கள் அதே வட்டி விகிதம் செலுத்த வேண்டும் ஒரே அனுமதி என்னவென்றால் 25 சதவிகிதத்தை அதிகபட்சம் 25ஐ குறுகிய கால நோக்கத்திற்கும் எஞ்சிய 75 சதவிகிதத்தை கட்டாயமாக நீண்டகால நோக்கத்திற்கும் அதாவது எதற்காக இந்த கடனை வாங்கினோமோ அதற்கு உபயோகப்படுத்த வேண்டும் என்பதே இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நீண்டகால நிதி மூலங்களில் மிகக் குறைந்த அளவு முதலீடு செய்ய வேண்டும் ஏனென்றால் நீண்டகால கடனின் வட்டி விகிதம் மிகவும் அதிகம் நாம் ஒருவேளை இந்த விலை உயர்ந்த நீண்ட கால கடன்களை குறுகிய கால நோக்கத்திற்கு விசேஷமாக நடப்பு சொத்தில் முதலீடு செய்தோமானால் நிதி செலவுக்கும் நிதி வரவுக்கும் பெரிய அளவில் பொருத்தமின்மை ஏற்படும் அதிகமாக செலவாகும் அதாவது 18 லிருந்து 20 சதவிகிதம் வரை வட்டி செலுத்த வேண்டும் மற்றும் வருமானம் மிகவும் குறைவாக இருக்கும் ஏனென்றால் நாம் இறுதிப் பொருட்களை கடனுக்கு விற்கும்போது நிதி நிறுவனங்களுக்கு நாம் செலுத்தும் வட்டியை அந்த இறுதி பொருட்களின் வட்டியில் திணித்து விடலாம் என்று நாம் நினைக்கக் கூடும் அந்த வட்டி 18 20 சதவீதம் என்றால் இறுதி பொருட்களின் விலை 18 லிருந்து 20 சதவீதம் கூடுதலாக இருக்கும் அப்பொழுது அந்த பொருளின் விலை மிகவும் அதிகரிக்கும் இந்த சூழ்நிலையில் அதிக விலை கொடுத்து கடனுக்கு கூட ஒருவரும் அந்த இறுதி பொருளை வாங்க மாட்டார்கள் நிதிகளின் செலவு ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவிற்கு இருந்தால் சுமையேற்றம் அனுமதிக்கப்படும் இது குறுகிய கால நிதிக்கு அதிகபட்சமாக இருக்கலாம் இந்தியாவில் குறுகியகால நிதிகளுக்கு 10 12 சதவிகிதம் வட்டி செலுத்த வேண்டும் இந்த 10 லிருந்து 12 சதவிகித மதிப்பை இறுதி பொருளின் விலையுடன் சேர்த்து அந்தப் பொருளின் விலையை அதிகரிக்கலாம் உதாரணமாக நீங்கள் ரொக்கத்திற்கு ஒரு பொருளை வாங்கினால் நாம் பேனா உற்பத்தியாளர்கள் என்பதால் நான் ஒரு பேனாவை விற்கிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள் நான் ஒரு பேனாவை 10 ரூபாய்க்கு விற்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் இந்தப் பேனாவை கடனுக்கு வாங்க விரும்பினால் அந்த பேனாவின் விலை 10 இலிருந்து 15 சதவிகிதம் வரை கூடுதல் விலையில் விற்கப்படும் அதாவது பதினோரு ரூபாய் அல்லது 11 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்கப்படும் ஆனால் நான் இந்தப் பேனாவை 14 ரூபாய் அல்லது 13 ரூபாய் அல்லது 12 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்றால் நான் அந்த பேனாவை சந்தையில் விற்க வேண்டும் என்பதால் எனக்கு வேண்டாம் என்று அவர் சொல்வார் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் சந்தையில் இந்த பேனாவை 13 பதினான்கு அல்லது பதினைந்து ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்ய முடியாது நாம் ஒரு விலையில் பொருளை வாங்கி வேறொரு விலையில் வாடிக்கையாளர்களுக்கு விற்கும்போது அந்தப் பொருள் சந்தையில் விற்கப்பட முடியாமல் போய்விடும் அதனால் சுமையேற்ற விலை கட்டுப்பாட்டிற்குள் இருக்கவேண்டும் இதன் காரணமாக நிதிகளின் விலையை கட்டுப்பாட்டிற்குள் வைப்பது நமது முதற் கடமையாக இருக்க வேண்டும் இதற்கு தன்னிச்சையான நிதி மூலத்தை முதலாவது பயன்படுத்த வேண்டும் அப்பொழுது விலையை சுலபமாக சமாளிக்கலாம் முற்றிலுமாக இந்த நிதி முடிந்துவிட்ட நிலையில் குறுகியகால மூலத்தை அணுக வேண்டும் இந்த நிதியும் முற்றிலுமாக தீர்ந்தபின் தேவைப்பட்டால் நீண்ட கால நிதி மூலங்களை அணுக வேண்டும் நாம் இருப்புநிலைக் குறிப்பு பற்றி முந்தின வகுப்பிலும் இந்த வகுப்பிலும் பார்த்தோம் இருப்புநிலை குறிப்பின் கீழ்ப்பகுதியை பற்றி அடுத்த 30 அல்லது 29 மணி நேரத்திற்கு 58 சொற்பொழிவுகளில் நாம் பார்க்கப் போகிறோம் இருப்புநிலை குறிப்பின் கீழ்ப்பகுதியை எவ்வாறு கையாளுவது என்பதையும் நடப்பு சொத்துக்கள் மற்றும் நடப்பு பொறுப்புகளை எவ்வாறு கையாளுவது என்றும் பார்க்கப் போகிறோம் நாம் நடப்பு சொத்துக்களையும் நடப்பு பொறுப்புகளையும் திறமையாக பெரிய அளவில் நிர்வகிக்க கற்றுக் கொண்டால் இருப்புநிலை குறிப்பில் மேல்பகுதி அதிகபட்சம் தானாகவே தன்னை நிர்வகித்துக் கொள்ளும் அதனால் நாம் நடப்பு சொத்துக்கள் மற்றும் நடப்பு பொறுப்புகளை எவ்வாறு நிர்வகிப்பது என்று இந்த பணி மூலதன மேலாண்மையில் படிக்கப் போகிறோம் இந்த மொத்த முப்பது மணி நேர பாடநெறியின் முடிவில் பணி மூலதன மேலாண்மையில் உள்ள நுட்பங்கள் கருவிகள் மற்றும் கருத்துக்களை முழுமையாக புரிந்து கொள்வீர்கள் மற்றும் குறுகிய கால நிதிகளின் மூலங்கள் அல்லது பணி மூலதன நிதி ஆகியவற்றை எவ்வாறு நிர்வகிப்பது என்று உங்களுக்கு முழுமையாக புரியும் என்பது உறுதி இது இன்றைக்கு போதும் நான் இங்கே நிறுத்திக்கொள்ளுகிறேன் அடுத்த பாகத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் மிக்க நன்றி Glossary of words சொற்களஞ்சியம்